கிராக்கின் வளர்ச்சியை கணிக்கவும் மற்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதனை ஆய்வு செய்யவும் வடிவமைப்பாளர்கள் பிராக்சர் மெக்கானிக்சை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்டனர் என்பது பற்றி கூறியிருந்தேன் பாரிஸ் விதி உருவாக்கத்தின் மூலம் இவ்விஷயம் சாத்தியமானது பாரிஸ் விதி உருவாக்கத்திற்கு பிறகே லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் பயன்பாட்டினை வடிவமைப்பாளர்கள் புரிந்து கொண்டார்கள் கிராக் வளர்ச்சி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதே இவ்விதியின் முக்கிய சாராம்சம் ஆகும் பாரிஸ் விதியின் அடிப்படை நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டபோது முக்கியமான சில காரணங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டதே தவிர சுற்றுச்சூழல் விளைவுகள் உட்பட மற்ற பல விளைவுகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை இவ்விதியானது மிகவும் சிக்கலானதாக இருப்பதால் மேற்கூறிய அனைத்து விளைவுகளும் கருத்தில் கொள்ளப்படவில்லை முந்தைய வகுப்பில் பாரிஸ் விதியினை கிராக் மூடல் உடன் தொடர்புபடுத்தி பார்த்திருந்தோம் வேரியபில் ஆம்ப்லிட்யூட் லோடிங்கில் ஒரு பொருளின் ஆயுட்காலத்தை கணக்கிடும்போது கிராக் மூடல் விளைவுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது பற்றி பார்த்திருந்தோம் மேலும் ஓவர்லோடிங்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகளைப் பற்றிச் சுருக்கமாக பார்த்திருந்தோம் இவ்விரு நிகழ்வுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளவேண்டியது என்னவென்றால் திரும்பத் திரும்ப அளிக்கக்கூடிய லோடினால் கிராக்கின் முனைப்பகுதியில் ஒரு ரெசிடியல் ஸ்டிரஸ் உருவாகிறது என்பதாகும் Residual stress in a cycle ஒரு சுழற்சியில் ரெசிடியல் ஸ்டிரஸ் ஒரு சுழற்சி லோடினால் கிராக்கின் முனைப்பகுதியில் உருவாகும் ரெசிடியல் ஸ்டிரஸ் பற்றி பார்க்கலாம் லோட் ஆனது 0 விலிருந்து உச்ச ஆம்ப்லிட்யூட் அளவிற்கு அதிகரிக்கும்போது என்ன நடைபெறுகிறது என்பதே ஒரு ஒரு சுழற்சியின் முதல் பகுதி ஆகும் இப்போது நமக்கு கிராக் மற்றும் கிராக்கின் அச்சு கிடைத்துள்ளது இந்த படத்தில் உள்ளவாறு ஸ்டிரஸ் பீல்டு ஆனது அமைந்திருக்கும் கிராக்கின் அச்சு வழியாக 𝜎y ஆனது எவ்வாறு மாற்றமடைகிறது அது எவ்வாறு 𝜎ys மதிப்பை அடைகிறது என்பதையும் இப்படம் காட்டுகிறது பிளாஸ்டிக் ஜோன் மாடலிங் கிலிருந்து பிளாஸ்டிக் ஜோனின் வடிவத்தை நம்மால் பெறமுடியும் இக்கருத்தினை பற்றி மேலும் தெளிவாக புரிந்துகொள்ள எலாஸ்டிகல்லி டிஃபார்ம்ட் மெட்டீரியல் பற்றி நாம் பார்க்கலாம் லோடிங் அளவினை 0 வில் இருந்து உச்ச அளவிற்கு அதிகரிக்கும்போது கிராக்கி னைச் சுற்றி உருவாகும் பிளாஸ்டிக் ஜோன் ஆனது எலாஸ்டிக் மெட்டீரியல்னால் சூழப்பட்டிருக்கும் இந்த அதிகரிக்கப்பட்ட லோடினை அகற்றும்போது எலாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு உட்படுத்தப்பட்ட மெட்டீரியல் பகுதி அதனுடைய பழைய நிலையை அடையும் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு உட்படுத்தப்பட்ட மெட்டீரியல் ஒரு பகுதியும் அதனுடைய பழைய நிலையை அடையும் இருப்பினும் இந்த மீட்சி ஆனது மிகவும் குறைந்த அளவில் இருக்கும் அதாவது அப்பொருளின் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயினுக்கு சமமானதாக இருக்கும் ஏனெனில் ஒரு பொருளை பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு உட்படுத்தும்போது அப்பொருளில் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் மீதமிருக்கும் இந்நிகழ்வில் இறுதியாக நடந்தது என்னவென்றால் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அதன் பழைய நிலைக்கு மீட்சி அடையும் போது இந்த ஜோன் ஆனது ஓவர்லோடிங்க்கு உட்படுத்தப் படுவதால் பிளாஸ்டிக் கம்பிரஸ்ஸிவ் ஜோன் ஆக மாறும் என்பதை இந்த அனிமேஷனிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இந்நிகழ்வில் இருந்து எலாஸ்டிக் ஜோன் ஆனது மீட்சி நிலையை அடையும் என்பதையும் பிளாஸ்டிக் ஜோன் ஆனது அழுத்தப்பட்டு அச்சின் எதிர் பகுதியை நோக்கி தள்ளப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் இந்நிகழ்வானது 𝜎ys ல் தொடங்குவதற்கு பதிலாக ரெசிடியல் கம்ப்ரஸ்ஸிவ் ஸ்டிரஸ் சின் 𝜎ys லிருந்து தொடங்குகிறது ரெசிடியல் கம்ப்ரஸ்ஸிவ் ஸ்டிரஸ் சினை தொடர்ந்து அச்சின் மேற்பகுதியில் ரெசிடியல் டென்ஷ னும் காணப்படுகிறது ஒரு பொருளை லோடிங்க்கு உட்படுத்தி பின்னர் அன்லோடிங்க்கு உட்படுத்தும்போது ரெசிடியல் கம்ப்ரஸ்ஸிவ் ஸ்டிரஸ் மற்றும் டென்ஷன் உருவாகும் என்பதை நாம் அறிய முடியும் ஒரு சாதாரண பொருளை லோடிங்க்கு உட்படுத்தி பின்னர் அன்லோடிங்க்கு உட்படுத்தும்போது எவ்விதமான ரெசிடியல் ஸ்டிரஸ் சும் உருவாவதில்லை ஆனால் கிராக் நிகழ்வின்போது சிங்குலரிடியின் காரணமாக அதிகப்படியான ஸ்டிரஸ் உருவாவதால் பொருளின் அண்மை பகுதியானது பிளாஸ்டிக் ஜோன் நோக்கி நகர்கிறது இவ்வாறு அன்லோடிங் செய்யும்போது ரெசிடியல் ஸ்டிரஸ் உருவாகிறது ஓவர் லோடிங்கின் மூலம் கிராக்கினை மூடுவதற்கு அல்லது கிராக் வளர்ச்சியை தாமதப்படுத்த முயற்சிக்கும் பட்சத்தில் லோடிங் மற்றும் அன்லோடிங் காரணமாக கிராக்கின் முனைப் பகுதிக்கு முன்னால் ரெசிடியல் ஸ்டிரஸ் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் கிராக்கின் முனைப் பகுதிக்கு மிக அருகாமையில் ரெசிடியல் கம்ப்ரஸ்ஸிவ் ஸ்டிரஸ் சும் முனைப் பகுதியில் இருந்து சற்று தொலைவில் ரெசிடியல் டென்ஷனும் இருக்கும் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆம்ப்லிட்யூட் க்கான படம் காண்பிக்கப்பட்டுள்ளது கிராக் மூடல் பற்றி பார்க்கும்போது ஒரு பொருளினை இது மாதிரி பல்வேறு சுழற்சிகளுக்கு உட்படுத்தும்போது கிராக் ஆனது வளர ஆரம்பிக்கும் இதனால் பிளாஸ்டிக் ஜோன் னின் அளவானது அதிகரிக்கும் மேலும் பிளாஸ்டிக் வேக் உருவாகியிருக்கும் ஜீரோ லோடினை அடைவதற்கு முன் ஏன் கிராக் ஆனது மூடப்படுகிறது என்பதைப்பற்றி இந்த பிளாஸ்டிக் வேக் விவரிக்கிறது இதனால் பயனுறு ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மதிப்பு குறைந்துள்ளது சாதாரண நிகழ்வில் ΔK இல் ஏற்படும் மாற்றம் கிராக் மூடல் நிகழ்வில் ΔK ல் ஏற்படும் மாற்றம் இரண்டும் வெவ்வேறானவை பயனுறு ΔK வின் மதிப்பு ΔK வின் மதிப்பைக் காட்டிலும் குறைவானது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் பல சோதனைகளை செய்து கண்டறிந்துள்ளனர் மேலும் அவர்கள் வெவ்வேறு விதமான கிராக் மூடல் முறைகளையும் கண்டறிந்துள்ளனர் பிளாஸ்டிசிட்டியி னால் தூண்டப்பட்ட கிராக் மூடுதலை பற்றி முற்றிலுமாக அறிந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்ற நுட்ப முறைகளைப்பற்றி அறிய முற்பட்டனர் இவை அனைத்தையும் பற்றி நாம் முந்தைய வகுப்பில் பார்த்தோம் இப்போது ஓவர்லோடிங் காரணமாக என்ன நடைபெறுகிறது என்பதைப்பற்றி பார்க்கலாம் Influence of Overload on Crack Length கிராக்கின் நீளத்தில் ஓவர்லோடிங் ஏற்படுத்தும் விளைவுகள் பிராக்சர் மெக்கானிக்சில் கிராக் வளர்ச்சியின் போது ஓவர்லோடிங் காரணமாக ஏற்படும் விளைவு மிகவும் முக்கியமானதாகும் இதைப்பற்றி நாம் முந்தைய வகுப்பில் கூட பார்த்திருந்தோம் பிராக்சர் மெக்கானிக்சை பொருத்தவரைக்கும் ஓவர்லோடிங் என்பது பயன் வாய்ந்தது லோடினை எதிர் திசையில் திருப்புவதால் மற்றும் நேர் திசையில் மட்டும் ஓவர்லோடிங் அளிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை இந்த வரைபடம் காண்பிக்கின்றது ஓவர்லோடிங் ஆனது ஒரே திசையில் கொடுக்கப்படும் போது எதிர் முடுக்கத்தின் விளைவு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கும் என்பதை இவ்வரைபடம் எடுத்துக்காட்டுகிறது லோடினை எதிர் திசையில் திருப்புவதாலும் ஒரு எதிர் முடுக்கம் உண்டாகும் இதனுடைய விளைவு உண்மையான கிராக் வளர்ச்சியுடன் ஒப்பிடும்போது குறைந்த அளவில் இருக்கும் உண்மையில் வடிவமைப்பாளர்கள் அதை வேறு வித சூழலில் புரிந்து கொண்டுள்ளனர் அதாவது பிரஷர் வெசல்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஓவர்லோடிங்க்கு உட்படுத்தி பீரியாடிக் ப்ரூஃப் டெஸ்ட் செய்யும்போது அவற்றின் ஆயுள் 125 அளவிற்கு அதிகரிப்பதை கண்டறிந்தனர் இவ்வாறு கள கண்காணிப்பில் இருந்து பெறப்படும் எந்த ஒரு விஷயமும் ஒருவித நியாயத்தை கொண்டிருக்கும் ஓவர் லோடிங் காரணமாக கிராக்கின் அண்மைப் பகுதிகளில் என்ன நடைபெறுகிறது ரெசிடியல் ஸ்டிரஸ் உருவாக்கம் எப்படி கிராக்கின் வளர்ச்சியை தாமதப்படுத்துகிறது என்பவற்றைப் பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும் Wheeler model வீலர் மாதிரி ஓவர்லோடிங்கினால் ஏற்படும் விளைவுகளை வீலர் என்பவர் அவர் உருவாக்கிய மாதிரியை வைத்து விளக்கியுள்ளார் ஓவர்லோடிங் கொடுக்கப்படும் போது பிளாஸ்டிக் ஜோனின் அளவு அதிகமாயிருக்கும் இதனுடைய அனிமேஷனை பார்த்தால் சில தொடர் நிகழ்வுகள் இருப்பதைக் காணமுடியும் இந்த சுழல் முறை லோடிங்கில் இரு இயல்பான ஆம்ப்லிட்யூட் களுக்கிடையே சற்றே அதிக அளவிலான ஆம்ப்லிட்யூட் இருப்பதை நாம் ஓவர்லோடிங் என்கிறோம் ஓவர்லோடிங் கொடுக்கப்படும் போது துவக்க நிலையில் ரெசிடியல் ஸ்டிரஸ் சின் மாதிரி எப்படி இருக்கும் என்பது பற்றியும் ஓவர்லோடிங் கொடுக்கப்பட்ட பிறகு ரெசிடியல் ஸ்டிரஸ் சின் மாதிரி எப்படி இருக்கும் என்பது பற்றியும் ஒரு சுழற்சி லோடிங் முடிந்த பிறகு ரெசிடியல் ஸ்டிரஸ் சின் மாதிரி எப்படி இருக்கும் என்பது பற்றியும் நாம் காணவிருக்கிறோம் இவ்வனைத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த வரைபடம் வரையப்பட்டுள்ளது ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்ட இரண்டு படங்கள் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இப்படத்தில் துவக்க நிலையில் கிராக்கின் நீளம் சிறிய அளவிலான பிளாஸ்டிக் ஜோன் மற்றும் ஓவர்லோடிங் போன்றவை காண்பிக்கப்பட்டுள்ளது ஓவர்லோடிங் கின் போது கிராக்கின் நீளம் Δa என்ற அளவில் அதிகரித்து கிராக்கின் முனைப்பகுதியில் பெரிய அளவிலான பிளாஸ்டிக் ஜோன் ஆக உருவாகிறது இப்படத்தில் காண்பிக்கப்பட்டு இருக்கும் இரு ரெசிடியல் கம்ப்ரஸ்ஸிவ் ஸ்டிரஸ் மாதிரிகளும் வெவ்வேறானவை இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் ஓவர்லோடிங் காரணமாக கிராக்கானது பெரிய அளவிலான பிளாஸ்டிக் ஜோனை விட்டு வெளியே வர முயற்சிப்பதால் கிராக்கின் வளர்ச்சியானது தாமதப்படுத்தபடுகிறது இதுவே இதன் பின்னாலிருக்கும் இயற்பியல் ஆகும் ஒரு பொருளை லோடிங் மற்றும் அன்லோடிங் க்கு உட்படுத்தும்போது ரெசிடியல் ஸ்டிரஸ் உருவாகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த ஓவர்லோடிங் நிகழ்வில் சிறிய அளவிலான லோடை அடுத்து பெரிய அளவிலான லோடிங்க்கு உட்படுத்தப்படுகிறது சிறிய அளவிலான லோடினால் சிறிய அளவு பிளாஸ்டிக் ஜோனும் பெரிய அளவிலான லோடினால் பெரிய அளவு பிளாஸ்டிக் ஜோனும் உருவாகிறது ஓவர்லோடிங் முடிந்த பிறகு சிறிய அளவிலான லோடிங் கொடுக்கப்படுவதால் சிறிய அளவிலான பிளாஸ்டிக் ஜோன் உருவாகும் இருப்பினும் இது ஓவர்லோடிங்கினால் உருவான பிளாஸ்டிக் ஜோனின் எல்லைக்கு உட்பட்டே இருக்கும் கிராக் ஆனது ஓவர்லோடிங் பிளாஸ்டிக் ஜோனில் இருக்கும் வரை கிராக்கின் வளர்ச்சி வேகமானது தாமதப்படுத்த படுகிறது வளர்ச்சி வேகம் எந்த அளவிற்கு தாமதப்படுத்துகிறது என்பதை மாறுதல் செய்யப்பட்ட பாரிஸ் விதியை பயன்படுத்தி மதிப்பிடலாம் கிராக் மூடல் நிகழ்வினை கருத்தில் கொண்டு மற்ற ஆராய்ச்சியாளர்ர்கள் Δk க்கு பதிலாக பயனுறு Δk வை பயன்படுத்தி பாரிஸ் விதியை தகுந்த வகையில் மாற்றி அமைத்து இருக்கிறார்கள் கிராக்கின் வளர்ச்சி தாமதப்படுத்த பட்ட நிகழ்விற்கு என தனியொரு மாதிரியும் உள்ளது இந்த ஒவ்வொரு நிகழ்விற்குமான படங்கள் இங்கே காண்பிக்க பட்டுள்ளன ஓவர்லோடு பிளாஸ்டிக் ஜோன் ஆல் வளர்ச்சி தாமதப்படுத்த பட்ட கிராக்கின் படம் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது ஓவர்லோடிங் முடிவில் கொடுக்கப்படும் சிறிய அளவிலான லோடிங் காரணமாக கிராக்கின் அளவு அதிகரித்த போதிலும் அதனால் உருவான சிறிய அளவிலான பிளாஸ்டிக் ஜோன் ஆனது ஓவர்லோடிங் பிளாஸ்டிக் ஜோனின் எல்லைக்கு உட்பட்டு இருக்கும் இதன்காரணமாக கிராக்கின் வளர்ச்சி வேகமானது முன்பிருந்ததை காட்டிலும் குறைந்து இருக்கும் குறைந்த அளவில் அதிகரிக்கப்பட்ட ஓவர்லோடிங் கை காட்டிலும் அதிக அளவில் அதிகரிக்கப்பட்ட ஓவர்லோடிங்கில் பெரிய அளவிலான பிளாஸ்டிக் ஜோன் உருவாவதால் இந்த ஜோனில் கிராக்கின் வளர்ச்சி வேகத்தை அளவிட அளவிட ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்திய சில கணக்கீட்டு முறைகள் பற்றி நாம் பார்க்கலாம் கிராக்கின் வளர்ச்சியின் தாமதத்தை அளவிட பாரிஸ் விதியானது கீழ்க்கண்டவாறு மாற்றியமைக்கப்படுகிறது dadNR CKm உண்மையான பாரிஸ் விதியில் இந்த R இருக்காது R a rpcrpo 20 rpo ஓவர்லோடு பிளாஸ்டிக் ஜோனின் நீளம் rpc சைக்கிளிக் லோடு பிளாஸ்டிக் ஜோனின் நீளம் ஒன்றை விட குறைவான R மதிப்பானது கிராக்கின் வளர்ச்சியானது தாமதப்படுத்தப் படுகிறது என்பதைக் குறிக்கிறது இந்த அளவுகளின் வடிவியல் சார்ந்த அமைப்பானது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது கிராக்கின் அச்சின் வழியாக செல்லும் பிளாஸ்டிக் ஜோனின் நீளம் rpo என்ற குறியீட்டினால் காண்பிக்கப்படுகிறது ஓவர்லோடிங் கின் முடிவில் கொடுக்கப்படும் வழக்கமான சைக்கிளிக் லோடிங் கினால் உருவாகும் பிளாஸ்டிக் ஜோனின் அளவு சிறியதாக இருக்கும் ஒரு சுழற்சி லோடினால் கிராக்கின் நீளமானது Δa என்ற அளவில் நீட்டிக்கப்படுகிறது இங்கு நாம் காண்பது உருபெருக்கப்பட்ட படங்களாகும் ஸ்பெசைமன்க ளில் இந்த அளவுகள் ஆனது மிக மிக சிறிய அளவில் இருக்கும் ஓவர்லோடிங்கால் உருவாகும் பிளாஸ்டிக் ஜோனின் அளவு இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இப்படத்தில் ஓவர்லோடிங் முடிவில் உருவாகும் கிராக்கும் மற்றும் பிளாஸ்டிக் ஜோனும் காண்பிக்கப்பட்டுள்ளது நாம் இதற்கு முன்னால் பார்த்த படத்தில் இரண்டு படங்கள் ஒன்றின்மேல் ஒன்று அடுக்கிய முறையில் காண்பிக்கப்பட்டு இருக்கும் இப்பொழுது இப்படங்கள் Δa மற்றும் rpc போன்ற அனைத்து அளவுகளும் தெளிவாக தெரியும் வகையில் தனித்தனியாக வரையப்பட்டு காண்பிக்கப்பட்டுள்ளன Δa rpc rpo என்பது ஓவர்லோடிங் அளவைப் பொறுத்து அமையும் ஓவர்லோடிங் அளவு அதிகமாய் இருக்கும் போது rpo இன் அளவு அதிகமானதாக இருக்கும் இதனால் ஏற்படும் எதிர் முடுக்கத்தின் அளவும் அதிகமானதாக இருக்கும் இவ்வாறு பாரிஸ் விதியானது மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு மாதிரி படுத்தப்பட்டுள்ளது ஓவர்லோடிங் கினால் ஏற்படும் விளைவுகளை கருத்தில் கொள்ளும் வீலர் மாதிரியும் நம்மிடையே உள்ளது R a rpcrpo 0 rpo ஓவர்லோடு பிளாஸ்டிக் ஜோனின் நீளம் rpc சைக்கிளிக் லோடு பிளாஸ்டிக் ஜோனின் நீளம் பிளாஸ்டிக் ஜோன் ஆனது ஓவர்லோடு பிளாஸ்டிக் ஜோனின் அளவிற்கு உட்பட்டது என்பதை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட இவ்விரு படங்கள் காண்பிக்கின்றன இது கிராக்கின் வளர்ச்சி வேகத்தை தாமதப்படுத்துகிறது அட்ஜஸ்ட்டபிள் கலிப்ரேஷன் ஃபேக்டர் ன் மதிப்பானது 0 க்கும் 2 க்கும் இடைப்பட்டது ஆகும் இவ்வாறு பாரிஸ் விதியானது கிராக் வளர்ச்சியின் தாமதத்தை அளவிட தகுந்த வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விதியானது கிராக் நீளத்தின் நீட்சி மற்றும் பிளாஸ்டிக் ஜோன் அளவுகளுக்கு ஏற்றவாறும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது Issues in Fatigue Crack Growth Calculations ஃபேட்டிக் கிராக் வளர்ச்சி மதிப்பீட்டில் உள்ள பிரச்சனைகள் ஃபேட்டிக் கிராக் வளர்ச்சியினை மதிப்பிடும் போது ஏற்படக்கூடிய பிரச்சினைகளைப் பற்றி நாம் பார்க்கலாம் பொதுவாக ஃபேட்டிக் லோடிங்கில் ஒரு அமைப்பானது சைன்னசாய்டல் லோடிங்க்கு உட்படுத்தப்படாமல் அதன் ஆயுள் முழுவதும் வேரியபில் ஆம்ப்லிட்யூட் லோடிங்க்கு உட்படுத்தப்படுகிறது ரொட்டேட்டிங் பெண்டிங் டெஸ்ட் மூலம் எண்டுரன்ஸ் லிமிட்டை அளவிடும்போது சைன்னசாய்டல் லோடிங் கொடுக்கப்படுகிறது ஆனால் அனைத்து நடைமுறை அமைப்புகளும் வேரியபில் ஆம்ப்லிட்யூட் லோடிங்க்கு உட்படுத்தப்படுவது என்பது தவிர்க்க இயலாதது இவற்றில் சவாலான ஒரு பிரச்சினை என்னவென்றால் லோட் ஸ்பெக்ட்ரத்தை ஏற்படுத்துவது ஆகும் உதாரணமாக கப்பலின் மீது ஏற்படும் அலைகளின் தாக்கம் ரேண்டம் ஆக இருக்கும் அதாவது வளிமண்டல நிலவரத்தைப் பொறுத்து இருக்கும் மேலும் கப்பலானது எந்த வேகத்தில் செல்கிறது என்பது போன்ற பல காரணிகளைப் பொறுத்தது எனவே கப்பலின் மீது ஏற்படும் லோட் ஸ்பெக்ட்ரத்தை கண்டறிவதும் சவாலான காரியமாகும் சிறிய அளவிலான பொருட்களில் நிலையான ஆம்ப்லிட்யூட் காரணமாக ஏற்படும் கிராக் வளர்ச்சியினை கண்டறிய எளிய செய்முறைகள் வகுக்கப்பட்டுள்ளன இம்முறைகளில் நிலையான ஆம்ப்லிட்யூட் மட்டும் கருத்தில் கொள்ளப்படுகிறது மற்ற விளைவுகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை அறிவியல் கோட்பாடுகளை சோதிப்பதற்கு நாம் ஆய்வகங்களில் பல்வேறு சோதனைகளை செய்கிறோம் இவ்வாறு ஃபெயிலியர் எப்போது ஏற்படும் என்பதை கணிப்பதற்கு கூட பல கோட்பாடுகள் உள்ளன நிலையான ஆம்ப்லிட்யூட் லோடிங்கில் கிராக் மூடல் மற்றும் ஓவர்லோடிங்கினால் ஏற்படும் விளைவுகளையும் கருத்தில் கொள்ளும் வகையில் கணக்கிடும் முறையை மாற்றி அமைப்பது என்பது கடினமான காரியமாகும் இவ்விஷயம் ஆனது சுருக்கமாக இங்கே விவரிக்கப்படுகின்றது கிராக் வளர்ச்சியின்போது ஜாமட்டரி ஃபேக்டர் ஆனது மதிப்பிடப்படுகின்றது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் K K a ஆகும் என்பது பொருளின் வடிவத்தைப் பொறுத்து இருக்கும் கிராக் ஆனது வளர்ச்சி அடைய துவங்கும் போது aw விகிதம் மாறிக்கொண்டே இருக்கும் aw விகிதம் மாறிக்கொண்டே இருக்கும் போது தொடரில் இருக்கும் பல்வேறு காரணிகளை கொண்டு ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் K மதிப்பை கண்டறிய வேண்டும் இதை சாதாரண கணக்கிடுதல் மூலமாக கண்டறிய இயலாது யதார்த்த கிராக் வளர்ச்சி ஆய்வுகளில் உண்மை நிலையை பெற கம்ப்யூட்டர் புரோகிராம்களை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது சாதாரண கணக்கீடுகள் மூலம் இதனை பெற முடியாது என்ன சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்ள மட்டுமே சாதாரண கணக்கிடுதல் பயனுள்ளதாக இருக்கும் மற்றபடி அவை எந்த பயனையும் தருவதில்லை கிராக் ஆனது வளரவளர ஜாமட்டரி ஃபேக்டர் β வின் மதிப்பை கண்டறிய வேண்டும் பிறகு கிராக் மூடுதலி ன் மாதிரியை உருவாக்க வேண்டும் ஓவர்லோடிங் கின் விளைவினையும் கண்டறிய வேண்டும் வாயுக்களின் சூழல் அல்லது திரவங்களின் சூழலில் கிராக்க்கின் வளர்ச்சி வேகம் வெவ்வேறாக இருக்கும் எனவே இவ்வித சூழல்களை கருத்தில் கொண்டு இந்த மாதிரிகளை உருவாக்குவது என்பது கடினமான செயலாகும் நிலையான ஆம்ப்லிட்யூட் லோடிங்காக இருந்தாலும்கூட இவ்வித பிரச்சினைகளை கையாள்வது மிகவும் கடினமானதாகும் இவ்வித காரணங்களாலேயே மாதிரிகளின் உருவாக்கத்திற்கு நாம் அதிநவீன கம்ப்யூட்டர் மென்பொருளை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது மேற்கூறியவற்றை வைத்துப் பார்த்தோமானால் நிலையற்ற ஆம்ப்லிட்யூட் லோடிங் ஆனது மிகவும் சவாலானதாக இருக்கும் நிலையற்ற ஆம்ப்லிட்யூட் லோடிங்கில் ஸ்மிலிட்டியூட் கண்டிஷனின் பங்கு ஏற்க தகுந்ததாக இருக்காது இம்மாதிரியான பிரச்சனைகளை கையாள்வதற்கு நாம் முதலில் எளிய மாதிரிகளை உருவாக்க வேண்டும் ஒரு எளிய மாதிரியின் ஸ்மிலிட்டியூட் கண்டிஷன்கள் கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகின்றது dadN ஆனது dadNஎன்று எழுதப்படுகின்றது a என்பது கிராக்க்கின் சராசரி வளர்ச்சி விகிதம் ஆகும் dadN CNtotinim Ni ΔK வானது சுற்றுகளின் தன்மையை பொருத்தது Ntot என்பது மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கை மேற்கண்ட சமன்பாட்டில் இருந்து கணக்கிடப்படுகின்ற கிராக்கின் சராசரி வளர்ச்சி விகிதம் தோராயமானதாக இருக்கும் இந்த மதிப்பானது நமது பிரச்சினைக்கு ஏற்றவாறு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நடைமுறையிலுள்ள ஆராய்ச்சிக் கட்டுரைகளையும் புத்தகங்களையும் படிப்பதன் மூலம் பிராக்சர் மெக்கானிக்சில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் கிராக்கின் வளர்ச்சி வீதத்தை கணக்கிடுவதன் மூலம் மட்டுமே பிராக்சர் மெக்கானிக்சி ன் முழு பயனை அடைய முடியும் ஆனால் நாம் பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் இந்த எளிய கணக்கீடுகள் அதற்கு உதவாது நிலையான லோடிங்காக இருந்தாலும்கூட இந்த எளிய கணக்கீடுகள் சமன்பாடுகளை புரிந்துகொள்வதற்கு ஊக்கமளிக்குமே தவிர எந்தவொரு யதார்த்தமான கணக்கீட்டிற்கும் பயன்படாது எனவே எந்தவொரு யதார்த்தமான கணக்கீட்டிற்கும் நாம் அதிநவீன மென்பொருளையே சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது NASGRO and AFGROW NASGRO மற்றும் AFGROW NASA வினால் 2000 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட NASGROW 3 0 என்ற மென்பொருள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது இது டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹவுஸ்டனில் அமைந்திருக்கும் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் பணியாற்றும் NASA பணியாளர்களால் உருவாக்கப்பட்டது இந்த மென்பொருளில் NASFLA NASBEM and NASMAT என்ற மூன்று முக்கியதொகுதிகள் உள்ளன இவை ஒவ்வொன்றும் மென்பொருள் தொகுப்பின் வெவ்வேறு அம்சங்களாக செயல்படுகின்றன NASFLA வானது ஃபேட்டிக்கை பகுப்பாய்வு செய்கிறது ஃபேட்டிக் சோதனையின்போது சுழற்சிகளின் எண்ணிக்கையை எப்படி கணக்கிடுவது என்பது பற்றி எடுத்துரைக்க பல்வேறு புத்தகங்கள் மற்றும் கையேடுகள் உள்ளன இவை அனைத்தும் மிகவும் நுட்பமான அளவிலான பிரச்சினைகள் இவ்வகையான ஆராய்ச்சி கட்டுரைகளை நாம் படிக்க வேண்டும் NASFLA வில் இவ்வனைத்து நுட்பமான வேரியபில்களும் மற்றும் சிக்கலான மாதிரிகளும் உள்ளடங்கியிருக்கும் NASBEM ஆனது ஸ்டிரஸ் பகுப்பாய்வு கணக்கீடுகளை செய்கிறது நமக்குத் அதிக அளவில் தேவைப்படும் மெட்டீரியல் தொடர்பான தகவல்களை அளிக்கும் தகவல் தளமாக NASMAT செயல்படுகின்றது பாரிஸ் விதியானது ஒரு கோட்பாட்டின் படி பெறப்பட்டது அல்ல அது ஒரு எம்பிரிகல் சமன்பாடு ஆகும் அன்றாட உபயோகத்தில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்களின் கிராக் வளர்ச்சி தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றை வளைவு வரைபடத்தில் பொருத்தி பாரிஸ் வீதியில் பயன்படுத்தப்படும் மாறிலிகளின் மதிப்பு கண்டறியப்படுகிறது C ΔK மற்றும் m ன் மதிப்பை கண்டறிந்து பாரிஸ் வீதியில் பயன்படுத்த வேண்டும் மேலும் இதே மாதிரியை ஃபோர்மேன் விதி வடிவிலும் நாம் பயன்படுத்தலாம் ஆனால் ஏற்கனவே பயன்படுத்திய C ன் மதிப்பானது பயன்படுத்தப்படுவதில்லை மெட்டீரியல் தகவல் தளத்திற்கு சென்று ஃபோர்மேன் விதிக்கு தகுந்தவாறு உள்ள C மற்றும் m மதிப்பை பயன்படுத்த வேண்டும் ஃபேட்டிக் வளர்ச்சி கணக்கீடு ஆனது மெட்டீரியல் தகவல் தளத்தின் அளவினை பொருத்து அமையும் எனவே தகவல்தளம் ஆனது நாம் எந்த மெட்டீரியல் இன் கிராக் வளர்ச்சியை அள விடுகிறோமோ அந்த மெட்டீரியல் பற்றிய தகவல்களை அளிக்கிறது NASGROW ன் ஃபேட்டிக் கிராக்வளர்ச்சி மாதிரியில் உள்ள புரோகிராமில் மாறுதல் செய்யப்பட்ட ஃபோர்மேன் ன் சமன்பாடு ஆனது பயன்படுத்தப்பட்டுள்ளது கிராக்வளர்ச்சி வரைபடத்தின் III ஆம் பகுதிக்காக மாறுதல் செய்யப்பட்ட பாரிஸ் விதி யானது ஃபோர்மேன் விதியாக மாற்றப்பட்டு NASGROW வில் பயன்படுத்தப்படுகின்றது கிராக் வளர்ச்சி வீத மாதிரியைப் பயன்படுத்தி மற்ற மாதிரிகளை உருவாக்கும் வசதியும் அதில் உள்ளது இந்த புரோகிராம் ஆனது அதிகப்படியான கிராக் நிகழ்வுகளு க்கான SIF தொடர்புகளை கொண்டுள்ளதால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கையேடுகள் மற்றும் சமன்பாடுகளை பயன்படுத்தி மெட்டீரியல் தகவல்களை பெறுவதற்கு பதிலாக தகவல் தளத்திலிருந்து மிகவும் எளிமையாக பெற்றிடலாம் இந்த மென்பொருளானது NASA வின் சொந்தப் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது எனவே பயனாளி ஆனவர் அந்த மென்பொருள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்ற நுட்ப முறைகளைப் பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளத் தேவையில்லை இருப்பினும் அதனை சிறந்த முறையில் பயன்படுத்த பயனாளி ஆனவர் அதன் வரம்புகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கிராக் வளர்ச்சி வீத மாதிரியைப் பயன்படுத்தி இதர மாதிரிகளை உருவாக்கும் வசதி அதில் உள்ளது இந்த புரோகிராம் ஆனது அதிகப்படியான கிராக் நிகழ்வுகளுக்கான SIF தொடர்புகளை கொண்டுள்ளதால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கையேடுகள் மற்றும் சமன்பாடுகளை பயன்படுத்தி மெட்டீரியல் தகவல்களை பெறுவதற்கு பதிலாக தகவல் தளத்திலிருந்து மிகவும் எளிமையாக பெற்றிடலாம் மேலும் அதிக அளவிலான எம்பிரிகல் கர்வ் ஃ பிட்டிங் மாறிலிகள் தொடர்பான தகவல்களையும் கொண்டிருக்கும் ஃபோர்மேன் சமன்பாட்டினை மாறுதலுக்கு உட்படுத்தும் போது மாறிலிகள் எண்ணிக்கை மாறும் எனவே அதிக அளவிலான எம்பிரிகல் கர்வ் ஃ பிட்டிங் மாறிலிகள் தொடர்பான தகவல்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் இவை இல்லாமல் நம்மால் அர்த்தம் வாய்ந்த கிராக் வளர்ச்சி நிகழ்வை நடத்த இயலாது NASFLA தொகுப்பானது புரோகிராம்களை பயன்படுத்தி கிரிட்டிக்கல் ஃ ப்லா சைசினை அளவிடுகிறது மேலும் துவக்க நிலையில் ஏற்படும் கிராக்கின் அளவிலிருந்து அது எத்தனை சுழற்சிகளுக்கு பிறகு ஃபெயிலியர் ஆகும் என்பதையும் கணக்கிடுகிறது இதுவே நேரிடையான ஆயுள் கணிப்பாகும் இதுவே பிராக்சர் மெக்கானிக் கணக்கீடுகளின் அடிப்படையாகும் மேலும் NASFLA தொகுப்பானது அலவபில் லோடு பகுப்பாய்வுக்கும் பயன்படுகிறது இத்தொகுப்பில் ப்ரோக்ராம் ஆனது கிராக்கின் துவக்கநிலை மற்றும் இறுதிநிலை அளவுகளிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான ஃபேட்டிக் ஆயுளை அடைய உதவும் மேக்ஸிமம் அலவபில் லோடு ஃபேக்டர்ஸை கணக்கிடுகிறது இது பொருட்களின் வடிவமைப்பில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக பொருட்களானது எல்லையற்ற ஆயுளுக்காக வடிவமைக்கப் படாமல் வரையறுக்கப்பட்ட ஆயுளுக்காகவே வடிவமைக்கப்படுகின்றன கிராக்கின் துவக்கநிலை மற்றும் இறுதிநிலை அளவுகளிலிருந்து நம்மால் அதன் ஆயுளை நிர்ணயிக்க முடியும் மேலும் அது தாங்கக்கூடிய அதிகப்படியான அளவிலான லோடினையும் நம்மால் கண்டறிய முடியும் இது பொருட்களில் வடிவமைப்பில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவ்வாறு நேரிடையான ஆயுள் கணிப்பிலும் அலவபில் லோடு பகுப்பாய்விலும் NASFLA ஆனது பயன்படுத்தப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக நமக்கு தேவைப்படக்கூடிய மூன்றாவது அம்சம் என்னவென்றால் இவற்றை எப்படி ஆய்வு செய்வது எந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்வது என்பதாகும் NASFLA வை பயன்படுத்தி இவ்வித ஆய்வுகளையும் செய்ய முடியும் NASFLA ஆனது இதனை தனி ஒரு வழியில் செய்கிறது இதில் இன்ஸ்பெக்சன் லிமிட் கம்ப்யூட்டேஷனுக்கு என தொகுதி ஒன்று உள்ளது இதில் புரோகிராம் ஆனது மறு செய்கை செயல்களின் மூலம் ஃபெயிலிய ரை உண்டாக்கக்கூடிய கிராக் சைஸின் அளவினை கணக்கிடுகிறது இந்த கிராக் சைஸின் அளவு க்ரிட்டிக்கல் கிராக்கின் அளவு கொடுக்கப்பட்ட லோடின் அளவு மற்றும் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட ஃபேட்டிக் ஆயுளின் அளவு ஆகியவற்றை பொருத்ததாகும் இவ்வாறு பின்னோக்கு வழியில் NASFLA வானது செயல்படுகிறது அதாவது முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட ஃபேட்டிக் ஆயுளின் அளவு க்ரிட்டிக்கல் கிராக்கின் அளவு மற்றும் கொடுக்கப்பட்ட லோடின் அளவு ஆகியவற்றிலிருந்து ஃபெயிலிய ரை ஏற்படுத்தக்கூடிய கிராக் சைஸின் அளவு கண்டறியப்படுகிறது நேரிடையான ஆயுள் கணக்கீடு மற்றும் அலவபில் லோடு ஃபேக்டரின் அளவு இவற்றிலிருந்து இன்ஸ்பெக்சன் லிமிட்டானது தீர்மானிக்கப்படுகிறது இவ்வனைத்து கணக்கீடுகளிலும் கிராக் கின் ஆரம்ப நிலை அளவு நமக்குத் தெரிவதில்லை பொதுவாக கிராக் கின் குறைந்தபட்ச அளவானது ஆய்விட பயன்படும் NDT முறையை பொருத்ததாகும் ஆனால் புரோகிராமில் உள்ள தகவல் தளமானது ஸ்பேஸ் பிளைட் ஹார்டுவேர் களினால் ஏற்று கொள்ளப்படக் கூடிய பல்வேறு குறைந்தபட்ச விரிசல் அளவுகலின் தகவல்களை கொடுக்கின்றது இந்த மென்பொருளானது NASA வினால் உருவாக்கப்பட்டது ஆகையால் ஸ்பேஸ் தொடர்பான தகவல்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது பரிந்துரைக்கப்பட்ட விரிசலின் அளவானது ஆய்விட பயன்படும் NDT முறையை பொருத்ததாகும் ஏனெனில் ஒவ்வொரு NDT முறைக்கும் சில இயல்பான பண்புகள் இருப்பதால் விரிசலின் ஒரு குறிப்பிட்ட அளவினை தாண்டி ஆய்வு செய்ய இயலாது எனவே இப்பரிந்துரை யானது பயன்படுத்த வேண்டிய NDT முறை பற்றிய தகவலையும் அளிக்கிறது இவ்வாறு கிராக்கின் துவக்கநிலை அளவானது புரோகிராமில் உள்ள தகவல் தளத்திலிருந்து பெறப்படுகிறது நம்மிடத்தில் NASGROW மட்டுமல்லாமல் AFGROW Version 4 0 என்ற மற்றுமொரு மென்பொருளும் உள்ளது இதன் பயன்பாட்டு கையேடு 1999 இல் ஹாட்டர் ஆல் வெளியிடப்பட்டது இந்த மென்பொருள் US ஏர்போர்ஸ்ஸினால் உருவாக்கப்பட்டதாகும் இது NASGRO வை காட்டிலும் பயன்படுத்துவதற்கு எளிமையாக இருந்தாலும் அந்த அளவிற்கு விரிவாக இருக்காது வெளிப்படையாக பார்த்தோமேயானால் அனைவரும் பயன்படுத்துவதற்கு எளிய புரோகிராம்களையே விரும்புவார்கள் இம்மென்பொருள் விமானம் மற்றும் ஸ்பேஸ் தொழிற்சாலைகளுக்காக ஏர்போர்ஸ் பணியாளர்களால் உருவாக்கப்பட்டதாகும் இம்மென்பொருள் NASGRO வில் உள்ள தகவல்தளம் NASMAT ட்டினை பயன்படுத்துகிறது ஆனால் NASGRO வை காட்டிலும் பல வேறுபட்ட முறைகளில் ஃபேட்டிக் மாதிரியை உருவாக்கக்கூடியது இதுவே AFGROW வில் உள்ள கூடுதல் சிறப்பம்சமாகும் ஏர்கிராஃப்ட்டில் பெருமளவில் ஏற்படக்கூடிய ஆனால் NASGRO வினால் கண்டறிய இயலாத சில கிராக் வகைகளை AFGROW வினால் கண்டறியலாம் ஏர்கிராஃப்ட் தொழிற்சாலைப் பணியாளர்கள் ஏர்கிராஃப்ட்டில் எம்மாதிரியான லோடிங் கினால் எம்மாதிரியான கிராக் ஏற்படும் என்பதில் அதிக கவனம் செலுத்துவதால் இவை அனைத்தும் AFGROW வில் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டுள்ளது இதனுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஸ்பிரட்சீட்டில் பயன்படுத்துவதற்கு உகந்த வகையில் இருப்பதாகும் வடிவமைப்பு கணக்கீட்டில் ஒருங்கிணைக்க ஏதுவாக இருப்பதால் வடிவமைப்பு மையங்களில் இது மிகவும் பயனுள்ள மென்பொருளாக இருக்கும் நாம் இதுவரை பார்த்தவற்றை பற்றி சுருக்கமாக இப்போது பார்க்கலாம் நாம் இதுவரை பல்வேறு எம்பிரிகல் ஃபேட்டிக் கிராக் வளர்ச்சி மாதிரிகள் பற்றி பார்த்திருக்கிறோம் எளிய வடிவிலான பாரிஸ் விதியைப் பற்றியும் பார்த்தோம் dadN CKm பிறகு கிராக் வளர்ச்சி வரைபடத்தின் I மற்றும் II பகுதிகளின் த்ரசோல்டு Kthreshold மதிப்பை அடிப்படையாகக்கொண்ட டொனாஹ்னூ விதியைப் பற்றி பார்த்தோம் dadN CK Kth m மேலும் மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஃபார்மன் விதியை நவீன மென்பொருளில் பயன்படுத்துவதன் மூலம் கிராக் வளர்ச்சியை கணக்கிடுவது பற்றி பார்த்தோம் இவ்விதி கிராக் வளர்ச்சி வரைபடத்தின் பகுதி II மற்றும் III ஆகியவற்றைக் குறிக்கிறது dadN CmKc K மேலும் கிராக் வளர்ச்சி வரைபடத்தின் பகுதி I பகுதி II மற்றும் பகுதி III ஆகியவற்றைக் குறிப்பிடக்கூடிய எர்டோகன் மற்றும் ரத்வானி விதியைப் பற்றி பார்த்தோம் dadN C1mnKc 1K இவ்வாறாக கிராக் வளர்ச்சி வரைபடத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு ஏற்றவாறு பாரிஸ் விதியானது மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டது மேலும் வெவ்வேறு விளைவுகளுக்கு ஏற்றவாறு இதனை எவ்வாறு மாற்றியமைக்கலாம் என்பதைப் பற்றியும் பார்க்கலாம் Summary of Empirical Fatigue Crack Growth Models ஃபேட்டிக்கிராக் வளர்ச்சி மாதிரிகளின் சுருக்கம் எல்பர்ட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிராக் மூடலுக்கான சமன்பாடு கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது dadN CKm வீலரால் அறிமுகப்படுத்தப்பட்ட எதிர் முடுக்க விளைவின் காரணமாக இந்த சமன்பாடானது பின்வருமாறு மாற்றி அமைக்கப்படுகிறது dadNR Cm வேரியபில் ஆம்ப்லிட்யூட் லோடிங் கொடுக்கப்படும் போது கிராக்கின் சராசரி வளர்ச்சி வீதமானது பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது dadN CNtotinim Ni பிளாஸ்டிக் ஜோனின் அளவு பெரிதாக இருக்கும் பட்சத்தில் ஆராய்ச்சியாளர்கள் பாரிஸ் விதியை விதியை கீழ்க்கண்டவாறு முன்மொழிந்தனர் dadN Cm J என்பது J இன்டக்ரல் ஆகும் இதனைப்பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் மேற்காணும் அனைத்தும் பல்வேறு சூழ்நிலைக்கேற்றவாறு பாரிஸ் விதியில் ஏற்படுத்தப்பட்ட மாறுதல்கள் ஆகும் இப்பாடத்தின் இந்த பகுதியின் முக்கியத்துவம் என்னவென்றால் பல்வேறு சூழ்நிலைகளில் கிராக்கின் வளர்ச்சி வீதத்தைகணக்கிடும் வழிமுறைகளை வழங்குவதாகும் இதற்காக பல்வேறு ஆராய்ச்சியாளர்களால் பல விதிகள் முன்மொழியப்பட்டுள்ளன நம்மிடமுள்ள மெட்டீரியல் எம்பிரிகல் மாறிலிகளின் மதிப்பிலிருந்து அவற்றின் ஆயுள் காலத்தை கணக்கிடலாம் நாம் புரிந்து கொள்ளவேண்டிய மற்றுமொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் கிராக் எவ்வாறு துவங்குகிறது என்பதை பற்றியதாகும் ஆராய்ச்சியாளர்கள் கிராக் எவ்வாறு துவங்குகிறது என்பது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள் Crack Initiation கிராக் உருவாகத் துவங்குதல் ரேடியஸ் ஆப் கர்வேச்சரினால் நிகழும் கிராக்கின் துவக்கத்தை பற்றி நாம் பார்க்கலாம் Log K1வை Y அச்சாகவும் Log N வை X அச்சாகவும் கொண்டு வரைபடம் வரையப்பட்டுள்ளது இவ்வரைபடத்தில் நேர்கோடாக ஒரு பகுதியும் வளைவான ஒரு பகுதியும் உள்ளது இவற்றிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் கிராக் ஆனது ஏற்கனவே இருக்கும் கிராக்கின் முனைப்பகுதி இன்கிளுஷன் வாய்ட் அல்லது ரி என்ரென்ட் கார்னர் போன்ற மெட்டீரியலின் குறைபாட்டு பகுதிகளிலிருந்து துவங்குகிறது இவ்வனைத்து நிகழ்வுகளிலும் குறைபாட்டின் ரேடியஸ் ஆப் கர்வேச்சர் ஆனது கிராக்கின் துவக்கத்தை கணிசமாக பாதிக்கிறது இந்த வரைபடமானது ரேடியஸ் ஆப் கர்வேச்சர் எவ்வாறு கிராக்கின் துவக்கத்தை பாதிக்கிறது என்பதை காட்டுகிறது இந்த வரைபடமானது நாட்ச் ரேடியஸ்சின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு அதாவது 0 2 0 4 1 6 மற்றும் 6 மிமீ போன்றஅளவுகளுக்கு வரையப்படுகிறது இந்த அனைத்து வரை படங்களிலிருந்தும் நாம் அறிவது என்னவென்றால் துவக்க நிலையில் சில மாறுபாடுகள் காணப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு பிறகு அவை ஒரே மாதிரியான நிலையை அடைகின்றன ரேடியஸ் ஆப் கர்வேச்சர் அதிகமாக இருக்கும்பட்சத்தில் கிராக்கின் முனைப்பகுதி மழுங்கி இருக்கும் இதனால் கிராக் துவங்க எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகமாக இருக்கும் 106 சுழற்சிகளுக்கு அப்பால் Log K1 ன் மதிப்பு த்ரசோல்டு நிலையை அடைகிறது இவ்வாறு Log K1 ன் மதிப்பு த்ரசோல்டு நிலையை அடைவதை காட்டுவதே இந்த வரைபடத்தின் முக்கிய நோக்கமாகும் இவ்வாறு த்ரசோல்டு நிலையை அடையும்போது இருக்கும் K வின் மதிப்பு வெவ்வேறு ரேடியஸ் ஆப் கர்வேச்சர் அளவுகளை உடைய நாட்ச்களின் மெட்டீரியல் மாறிலியாக கருதப்படுகிறது இதுவே துவக்கநிலை பிராக்சர் டப்னஸ் ஆகும் இவ்வாறு ஆராய்ச்சியாளர்கள் பிராக்சர் டஃப்னஸ் மற்றும் துவக்கநிலை பிராக்சர் டப்னஸ் போன்ற சொற்களை உருவாக்கியுள்ளனர் த்ரசோல்டு நிலையை அடையும் அளவினை வைத்து மெட்டீரியல் மாறிலியின் மதிப்பு கண்டறியப்படுகிறது HY 130 ஸ்டீலுக்குரிய வரைபடம் ஆனது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரைபடம் நியூக்ளியேஷன் ஆயுள் ஆனது எவ்வாறு ஒரு குறைபாட்டின் ரேடியஸ் ஆப் கர்வேச்சரையும் மற்றும் ∆Ki யையும் சார்ந்துள்ளது என்பது பற்றி காண்பிக்கிறது மேலும் ஆராய்ச்சியாளர்கள் ஃபேட்டிக் லோடி னால் எவ்வாறு விரிசல்கள் உருவாகின்றன என்பது பற்றியும் விவாதித்துள்ளனர் Intrusion and extrusion இன்ட்ரூஷன் மற்றும் எக்ஸ்ட்ருஷன் இன்ட்ரூஷன் மற்றும் எக்ஸ்ட்ருஷன் என்ற கருத்துகளை விவரிக்க உதவும் உருபெருக்கப்பட்ட படத்தை இங்கே காணலாம் இப்படத்தில் பொருளின் மேற்பரப்பானது காட்டப்பட்டுள்ளது ஸ்லிப் பிளேன்கள் பொருளின் மேற்பரப்பிற்கு வெளியே நீட்டிக்கொண்டிருக்குமானால் அவை எக்ஸ்ட்ருஷன் எனவும் ஸ்லிப் பிளேன்கள் பொருளின் மேற்பரப்பின் உள்ளே அமுங்கி இருக்குமானால் அவை இன்ட்ரூஷன் எனவும் அழைக்கப்படுகின்றன PSB என்பது பேர்சிஸ்டன்ட் ஸ்லீப் பேண்ட் என அழைக்கப்படுகிறது ஃபேட்டிக் லோடிங் கொடுக்கப்படும் போது PSB யில் உள்ள சைக்கிளிக் ஸ்லிப் ஆனது மெட்டீரியலின் மேற்பரப்பை எக்ஸ்ட்ருஷன் மற்றும் இன்ட்ரூஷன்களைக் கொண்ட ஒழுங்கற்ற வடிவத்தை உடைய நாட்ச்களை கொண்டதாக உருச்சிதைக்கிறது இந்நிலையில் இன்ட்ரூஷன் ஆனது கிராக்கின் உள்நோக்கி வளரும் மிக மிக நுண்ணிய அளவில் நடைபெறும் இன்ட்ரூஷன் மற்றும் எக்ஸ்ட்ருஷன் நிகழ்வுகளால் ஃபேட்டிக் லோடிங் கொடுக்கப்படும் போது பொருளின் வழுவழுப்பான மெருகூட்டப்பட்ட மேற்பரப்பு கூட சொரசொரப்பானதாக மாறும் எனவே ஃபேட்டிக் லோடிங் க்கு உட்படுத்தப்பட்ட பொருளின் மேற்பரப்பின் சொரசொரப்பு தன்மை மாற்றம் அடைந்திருக்கும் இதனை நாம் சோதித்துக் கூட பார்க்கலாம் மோனோடோனிக் மற்றும் ஃபேட்டிக் லோடிங்கினால் ஏற்படும் இன்ட்ரூஷன் மற்றும் எக்ஸ்ட்ருஷனின் வகையானது வெவ்வேறாக இருக்கும் இது பல்வேறு ஆய்வுக்கட்டுரைகளாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மோனோடோனிக் லோடிங்கினால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்லீப் பேண்ட் ஃபேட்டிக் லோடிங்கினால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்லீப் பேண்ட் டிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் ஃபேட்டிக் லோடிங்கினால் இன்ட்ரூஷன் மற்றும் எக்ஸ்ட்ருஷன் போன்றவை உருவாகின்றன பொருளின் வழவழப்புத் தன்மை அதிகமாக இருக்குமேயானால் அதனுடைய ஃபேட்டிக் ஆயுள் அதிகமாயிருக்கும் வழுவழுப்பாக மெருகூட்ட படாத பொருளின் மேற்பரப்பு விரைவில் கிராக் உருவாக வழிவகுக்கும் இதனால் அதனுடைய ஃபேட்டிக் ஆயுள் குறைவடையும் சுழற்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது இன்ட்ரூஷன் மற்றும் எக்ஸ்ட்ருஷன்கள் உருவாக்கப்படுகின்றன தொடர்ச்சியாக ஃபேட்டிக் லோடிங் கொடுக்கப்படும் போது இன்ட்ரூஷன் ஆனது ஆழப்படுத்தப்பட்டு இறுதியில் ஸ்லீப் பிளேன் வாயிலாக கிராக்காக உருவாகிறது ஸ்லிப் பிளேன்கள் பொருளின் மேற்பரப்பிற்கு வெளியே நீட்டிக்கொண்டிருக்குமானால் அவை எக்ஸ்ட்ருஷன் எனவும் ஸ்லிப் பிளேன்கள் பொருளின் மேற்பரப்பின் உள்ளே அமுங்கி இருக்குமானால் அவை இன்ட்ரூஷன் எனவும் அழைக்கப்படுகின்றன மேலும் சுழற்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது அவற்றின் வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த படமானது மோனோடோனிக் மற்றும் ஃபேட்டிக் லோடிங்கினால் உருவாகும் ஸ்லிப் பேண்டின் அமைப்பினை வேறுபடுத்திக் காட்டுகிறது எந்த ஒரு கோட்பாடும் சோதனைகளால் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே அதனுடைய உண்மை தன்மையை உணரமுடியும் இந்த பாடத்தில் கூட பல்வேறு கோட்பாடுகள் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் விளக்கப்பட்டது Evidence of slip planes ஸ்லிப் பிளேன்களின் சான்றுகள் இதனைப்பற்றி பார்ப்பதற்கு முன் 2005 இல் வெளியிடப்பட்ட ஒரு சோதனை ஆதாரத்தை பற்றி நாம் விவாதிக்கலாம் இந்த ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால் குறைந்த அளவு கார்பன் கொண்ட ஸ்டீல் ஃபேட்டிக் லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது ஃபேட்டிக்கின் ஆரம்ப நிலையில் அதன் மேற்பரப்பில் ஸ்லீப் பேண்ட்கள் காணப்படுகின்றது இந்தக் கோட்பாட்டின்படி ஃபேட்டிக் சேதத்தின் அளவு அதிகரிக்கும்போது ஸ்லீப் பேண்டின் அடர்த்தியும் அதிகரிக்கும் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபேட்டிக் சேதத்தின் அளவு சுழற்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும் என லேசர் டிஃப்யூஷன் முறையின் மூலம் சமீபத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது வழுவழுப்பான மேற்பரப்பைக் கொண்ட பொருளானது ஃபேட்டிக் லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது அது சொரசொரப்பானதாக மாறுகிறது என்பதை இந்த உருபெருக்கப்பட்ட படம் காண்பிக்கின்றது 2005 இல் வெளியிடப்பட்ட ஆய்வுக்கட்டுரையில் 1 5 X 104 சுழற்சி களுக்கான டிஃப்யூஷன் பேட்டன் ஆனது வெள்ளை நிற புள்ளிகளாக இந்தப்படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது சுழற்சி களின் எண்ணிக்கை 12 X 104 என்ற அளவிற்கு அதிகரிக்கப்படும் போது டிஃப்யூஷன் பேட்டனின் அளவும் அதிகரிக்கும் இது ஸ்லீப் பேண்ட் உண்டானதற்கான அறிகுறியை காட்டுகிறது பல்வேறு சுழற்சிகளுக்கு பிறகு ஃபேட்டிக் சேதத்தின் அடர்த்தி அதிகரிக்கும் இவ்வாறு விரிசல்கள் ஆனது மேற்பரப்பில் உருவாகி கீழ்ப் பகுதி வரை செல்கிறது என்பதை இந்த ஆய்வு கட்டுரை விளக்குகிறது பிறகு பாரிஸ் விதியைப் பயன்படுத்தி விரிசல் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை அறியலாம் கிராக்கின் துவக்கநிலை மிகவும் முக்கியமானதாகும் பொருட்களில் ஏற்படும் கிராக்கின் துவக்கநிலையை தாமதப்படுத்தும் வகையில் மெட்டீரியல் வல்லுனர்களின் ஆராய்ச்சி பணிகள் இருக்க வேண்டும் பொருளின் மேற்பரப்பிலிருந்து கிராக் ஆனது எவ்வாறு துவங்குகிறது என்பதை விவரிக்கும் பல்வேறு மாதிரிகளைப் பற்றி நாம் பார்க்கலாம் துவக்கத்தில் பொருளின் மேற்பரப்பு வழுவழுப்பாகவும் சுழற்சிகளில் எண்ணிக்கை 0 வாக இருப்பதால் டிஃப்யூஷன் பேட்டன் அனிமேஷனில் ஒரே ஒரு புள்ளி மட்டும் தெரியும் சுழற்சி களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பொழுது நிறைய எண்ணிக்கையிலான புள்ளிகள் நமக்குத் தெரியும் சுழற்சிகளின் எண்ணிக்கையினை மேலும் அதிகரிக்கும்போது ஃபேட்டிக் சேதத்தின் அளவைக் குறிக்கும் ஏராளமான புள்ளிகளைக் காணலாம் மேலும் அது சார்ந்த மேற்பரப்பின் வரைபடத்தை பார்க்கும்போது அது துவக்கத்தில் இருந்தது மாதிரி ஹரிசாண்டல் ஆக இல்லாமல் அலை அலையானதாக இருக்கும் இவ்வாறு பொருளின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன இவ்வாறாக இந்த வகுப்பில் நாம் ஓவர் லோடிங் நிகழ்வினை விளக்கக்கூடிய வீலர் மாதிரியை பற்றி பார்த்து இருக்கிறோம் மேலும் எதிர் முடுக்கத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பது பற்றியும் பார்த்தோம் பொருட்களின் ஆயுள் கணக்கீட்டில் கம்ப்யூட்டர் மென்பொருளின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்து இருக்கிறோம் விரிசல் வளர்ச்சியின் போது துல்லியமான அளவில் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரை மதிப்பிடுவதற்கு ஜாமட்டரி ஃபேக்டர் கிராக் மூடல் விளைவுகள் ஓவர்லோடிங் கால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் போன்றவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இம்மாதிரியான கணக்கீடுகளை செய்வதற்கு NASA வினால் வெளியிடப்பட்ட NASGRO என்ற மென்பொருளும் US ஏர்போர்ஸ் சினால் வெளியிடப்பட்ட AFGROW எந்த மென்பொருளும் பயன்படுத்தப்படுகின்றன பிறகு ரேடியஸ் ஆப் கர்வேச்சர் ரை பொருத்து கிராக்கின் துவக்கம் மற்றும் மெட்டீரியல் மாறிலி என்றழைக்கப்படும் துவக்கநிலை த்ரசோல்டு போன்றவற்றை பற்றி பார்த்திருக்கிறோம் இறுதியாக கிராக் ஆனது எவ்வாறு பொருளின் மேற்பரப்பில் தோன்றி கீழ்ப்பகுதி வரை சென்று ஃபேட்டிக் சேதத்தை உருவாக்குகிறது என்பதைப்பற்றி எடுத்துரைக்கும் இன்ட்ரூஷன் மற்றும் எக்ஸ்ட்ருஷன் போன்றவற்றை பற்றியும் பார்த்திருக்கிறோம்